வணக்கம் நான் ஐஐடி கான்பூரின் ஜெயந்தா சாட்டர்ஜி நாங்கள் உங்களுடன் தொடர்புகொண்டு இன்றைய உலகில் உள்ள சமகாலப் பிரச்சினைகளை நிர்வகித்து வருகிறோம் சேவை ஓட்டத்தில் உள்ள நுகர்வோர் மற்றும் சேவைகளின் நுகர்வோர் நடத்தை பற்றி எங்களின் கடைசி அமர்விலிருந்து நாங்கள் விவாதித்து வருகிறோம் நுகர்வோர் நடத்தை தானே ஆய்வுக்கு உட்பட்டது வெவ்வேறு பார்வை நுகர்வோர் நடத்தை அடிப்படை மற்றும் நுகர்வோர் நடத்தை மேம்பட்டது பற்றிய முழு செமஸ்டர் படிப்புகளை நாங்கள் வழங்கினோம் ஆனால் நுகர்வோர் நடத்தை பற்றிய நமது புரிதலில் இருந்து பிரித்தெடுக்கிறோம் அந்த பரிமாணங்கள் ஒரு சேவை நுகர்வோரைப் புரிந்துகொள்வதற்கு முக்கியமானவை கடந்த அமர்வில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு தொடர்பான சிக்கல்களைப் பற்றி விவாதித்தோம் கடந்த அமர்வில் ஒரு சேவையின் தேவை நுகர்வோர் மனதில் எவ்வாறு எழுகிறது மற்றும் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதைப் பார்த்தோம் கடந்த அமர்வின் முடிவில் வாடிக்கையாளர்களின் மனதில் விரும்பிய சேவை நிலை வாடிக்கையாளர்களின் மனதில் போதுமான சேவை நிலை மற்றும் இடையில் சகிப்புத்தன்மை மண்டலம் ஆகியவற்றைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நீலக் கோடு எது வேலை செய்கிறது எது சாத்தியமானது எது சரி எது வாவ்ஸ் எது வாடிக்கையாளரை மகிழ்விக்கிறது என்ற நிலையிலிருந்து நாம் செல்ல வேண்டும் சேவையில் உள்ள மற்றும் சேவைக்குப் பிந்தைய நிலைகளை நன்றாக நிர்வகிப்பதன் மூலம் அது எப்படி நடக்கும் என்பதை இன்று பார்க்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட சேவையைப் பயன்படுத்த வாடிக்கையாளர் ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் விவாதித்த அந்த பண்புக்கூறுகள் தேடல் பண்புக்கூறுகள் அனுபவப் பண்புக்கூறுகள் மற்றும் நம்பகத்தன்மை பண்புகளைப் பொறுத்து வாடிக்கையாளர் ஏற்கனவே மாற்று வழிகளை மதிப்பீடு செய்துள்ளார் தேடல் பண்புக்கூறு ஆதிக்கம் செலுத்தும் சந்தர்ப்பங்களில் மாற்றுகளை ஒப்பிட்டுப் பார்ப்பது எளிது என்று நாங்கள் விவாதித்தோம் அனுபவம் சிறிதளவு கடினமானது மற்றும் நம்பகத்தன்மை பண்புக்கூறு சேவைகளை மதிப்பிடுவது மிகவும் கடினம் மற்றும் இது எளிதானது மற்றும் கடினமானது இது ஆபத்து உணர்வின் அடிப்படையிலும் உள்ளது எனவே வாடிக்கையாளர்கள் நாங்கள் காட்டிய அந்த வரைபடத்தின் இடது பக்கத்தில் முடிவு வாங்கினார்கள் அல்லது முந்தைய அமர்வில் நாங்கள் காட்டிய இரண்டு ஹாம்கள் எனவே மிகவும் உறுதியான சேவை அதிக எடையுள்ள பொருட்கள் வழங்கப்படுகின்றன மேலும் தேடல் பண்பு அடிப்படையிலான முடிவெடுப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது ஆனால் அந்த வரைபடத்தின் வலதுபுறம் நீங்கள் செல்லும்போது சிக்கல்கள் மற்றும் பரிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது தூய்மையான சேவைகள் மருத்துவ சிகிச்சை அல்லது சட்ட சேவை அல்லது கல்வி போன்ற நம்பிக்கை அடிப்படையிலான சேவைகளுக்குச் செல்லுங்கள் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் வர்த்தக பரிமாற்றங்கள் பெரும்பாலும் மறைந்த தேவைகளால் நிரப்பப்படுகின்றன வெளிப்படையான தேவைகள் அல்ல இதில் உணர்ச்சிகள் உள்ளன மற்றும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உண்மையில் சேவை சந்திப்பின் நிலை மிகவும் முக்கியமானது ஆனால் சர்வீஸ் என்கவுன்டர் கட்டத்தில் எப்படியிருந்தாலும் ஒட்டுமொத்த சேவை வணிகத்தின் மேக்ரோ பார்வையைப் பார்க்கும்போது நாங்கள் முன்பு சேர்த்த சில விவாதங்களுக்கு நான் திரும்பிச் செல்ல வேண்டும் அவற்றில் ஒன்று நான் முன்பு காட்டிய இந்த வரைபடம் இதன் அடிப்படையில் நீங்கள் முதல் வாரத்தில் ஒரு வேலையைச் செய்ய வேண்டும் முதியோர் இல்லம் அல்லது நான்கு நட்சத்திர ஹோட்டல் அல்லது ஹேர்கட் அல்லது நல்ல உணவகம் போன்ற இந்த உயர் தொடர்பு சேவைகளில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் பின் நிலை செயல்பாடுகளையும் முன்பக்கத்தையும் நீங்கள் வரைபடமாக்க வேண்டும் இந்த உயர் தொடர்பு சேவையின் மேடை நடவடிக்கைகள் ஆனால் இன்று நாம் சொல்வது என்னவென்றால் உயர் தொடர்பு சேவையில் சேவை எதிர்கொள்ளும் கட்டத்தில் சேவை வழங்குநரிடமிருந்து சேவை நுகர்வோருக்கு அறிவு ஓட்டம் வழங்குநரிடமிருந்து நுகர்வோருக்கு தரமான தகவல் ஓட்டம் மற்றும் அது அதிக அளவு தேவை சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் எனவே உண்மையின் தருணங்களில் வாடிக்கையாளர் சேவையுடன் தொடர்பு கொள்ளும்போது நாம் முன்பு நடத்திய விவாதத்தை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையின் தருணங்கள் நிகழ்கின்றன எனவே உதாரணமாக நீங்கள் ஒரு உணவகத்தில் இருக்கிறீர்கள் பின்னர் உங்கள் சேவையகத்துடன் உங்கள் டச் பாயிண்ட் பணிப்பெண்ணுடனான உங்கள் டச் பாயிண்ட் சர்வருடனான உங்கள் டச் பாயிண்ட் உங்களுக்கு வரும் பில் உடன் உங்கள் டச் பாயிண்ட் இவை அனைத்தும் தருணங்கள் என்று நாங்கள் உதாரணத்துடன் விவாதிக்கிறோம் உண்மை உண்மையின் தருணங்களும் தோல்வியின் புள்ளிகள் எனவே இந்த தொடு புள்ளிகள் மற்றும் உண்மையின் தருணங்கள் மற்றும் தோல்வியின் புள்ளிகள் சாத்தியமான தோல்வி ஆகியவற்றைப் புரிந்துகொள்வதற்கு சேவையை எவ்வாறு வரைபடமாக்குவது சேவையின் ஓட்டம் ஓட்ட வரைபடம் அல்லது சேவை புளூ பிரிண்ட் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வது எப்படி என்பதை நினைவில் கொண்டால் நாங்கள் விவாதித்தோம் சேவையின் போது நாம் இப்போது சேவை சந்திப்பு நிலை பற்றி விவாதிக்கும் கட்டத்தில் நாம் நல்ல அறிவு ஓட்டத்தை பராமரிக்க வேண்டும் எனவே தோல்விக்கான வாய்ப்புகள் குறைவு மற்றும் திருப்தியை உருவாக்க அதிக வாய்ப்பு உள்ளது சேவை மற்றும் உற்பத்தியின் கலவையான சர்வக்ஷன் மாடல் போன்ற சில மாதிரிகளை நாங்கள் முன்பு விவாதித்தோம் இது அமைப்புகளின் தன்மையைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த மாதிரியைப் பற்றி விவாதிக்கிறோம் சேவைகள் சந்தைப்படுத்தல் மற்றும் செயல்பாடுகள் சந்தைப்படுத்தல் அல்லது மனித வளம் செயல்பாடுகள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றைப் பிரிக்க முடியாத இடங்களில் அவை ஒரு மொத்த அமைப்பாகக் கருதப்பட வேண்டும் உண்மையின் தருணங்களிலும் நாங்கள் பராமரிக்கும் தொடு புள்ளியையும் உறுதிசெய்ய சிலர் அந்தத் தொடு புள்ளிகளில் சேவை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பாத்திரங்களைப் புரிந்துகொண்டு அவர்களுக்கு ஸ்கிரிப்ட்களை வழங்குவதன் மூலம் தரநிலைப்படுத்தலை ஓரளவு உறுதிசெய்கிறார்கள் என்று தியேட்டர் உருவகத்தைப் பற்றி பேசினோம் எனவே 1 வாரம் 2வது வாரத்தில் இந்த உயர் தொடர்புச் சேவைகளில் ஒன்றிற்கான சர்வக்ஷன் மாடல் வேலை அல்லது சர்வீஸ் புளூ பிரிண்ட் வேலைகளை நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் 2வது வாரத்தில் இதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெளிவாகத் தெரியும் சேவை நிலை அல்லது சேவை நிகழ்வு நிலை மேலும் நம்பகத்தன்மை அடிப்படையிலான சேவைக்கான சேவை நிலை மேலாண்மை மிகவும் முழுமையாக சிந்திக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அறிவு ஓட்டம் தடைபடாமல் இருப்பதைப் பார்க்கவும் நுகர்வோரின் மனதில் கவலையின் அளவு எழாமல் இருப்பதைப் பார்க்கவும் அதேபோல கனரக சேவை அனுபவத்தில் நம்பகத்தன்மை அடிப்படையிலான சேவைகளை விட இது சற்று எளிதானது ஆனால் தொடுவதைப் பார்க்க வேண்டும் புள்ளிகள் நன்கு நிர்வகிக்கப்படுகின்றன உதாரணமாக டிஸ்னி லேண்ட் டிஸ்னி வேர்ல்ட் போன்ற பிரபலமான தீம் பாகங்கள் நீங்கள் அங்கு பார்த்தால் நெட்டில் கிடைக்கும் குறும்படங்கள் அவர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எவ்வளவு பயிற்சி அளிக்கிறார்கள் கணினிகளின் குறைபாடற்ற செயல்பாட்டிற்கு அவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே சேவை அனுபவம் பாதுகாப்பானது பாதுகாப்பானது மற்றும் மகிழ்ச்சிகரமானது வெளிப்படையாக அவர்கள் ஜாய் ரைடுகளைக் கொண்டிருந்தாலும் தீம் பார்க் வணிகத்தை விரைவாக அழிக்கக்கூடிய விபத்துகள் ஏற்பட்டாலும் எனவே நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு இன்ப ஓட்டத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் அதை உறுதி செய்ய வேண்டும் எனவே உங்களிடம் 99 99 சதவீத பாதுகாப்பு பதிவு உள்ளது எனவே உயர் செயல்திறனுக்கான அனைத்து டச் பாயிண்டுகளும் தொடர்ந்து நிர்வகிக்கப்பட வேண்டும் அதனால்தான் எடுத்துக்காட்டாக உணவகங்கள் அல்லது ஹேர்கட் போன்ற கனரக சேவைகளை அனுபவிப்பது மற்றும் சிக்ஸ் சிக்மா போன்ற தர மேலாண்மை நுட்பங்களை அமைதியாகப் பயன்படுத்தலாம் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் சேவையின் தரத்தைப் புரிந்துகொள்வதற்காக இருக்கும் பல்வேறு மாதிரிகள் பற்றி இன்னும் விரிவாக விவாதிப்போம் ஆனால் இன்றைக்கு சேவையில் கண்ணுக்குத் தெரியாத மற்றும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பைப் புரிந்துகொள்ளும் வகையில் மற்ற எல்லா குணாதிசயங்களையும் கொண்ட சேவையில் சந்திப்பிற்கு முந்தைய நிலையிலிருந்து சந்திப்பிற்குப் பிந்தைய நிலை வரை மிகவும் முக்கியமானது என்பதை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் ஏனெனில் இறுதியில் ஒரு அருவமான சேவைக்கான தரமானது நுகர்வுக்கு முந்தைய அல்லது நுகர்வு எதிர்பார்ப்பைப் பொறுத்து நுகர்வுக்குப் பிந்தைய கருத்துக்கு இடையே உள்ள இடைவெளியை வாடிக்கையாளர் மனதில் மதிப்பிடுவதாகும் எனவே சேவைக்குப் பிறகு உணர்தல் மற்றும் சேவை அல்லது சேவைக்கு முன் எதிர்பார்ப்பு இந்த P கழித்தல் E என்பது வாடிக்கையாளர் திருப்தி மாதிரிகளின் அடித்தளம் தரத்தின் அளவீடு ஆகும் உள்ளே கூறுகள் உள்ளன நேர்மறை உறுதிப்படுத்தல் உறுதிப்படுத்தல் மற்றும் எதிர்மறை உறுதிப்படுத்தல் உள்ளன அதாவது சிறந்த அதே மற்றும் மோசமானவற்றை நிரப்புதல் இவை திருப்தியின் நுணுக்கங்களாகும் வாடிக்கையாளரின் மகிழ்ச்சி அல்லது ஆஹா திருப்திக்கு அப்பாற்பட்டது என்ன என்பதைப் பற்றியும் நாம் விவாதிக்க வேண்டும் அந்த நீல நிலை மற்றும் மஞ்சள் நிலை மற்றும் நீல மட்டத்தை தாண்டுவதற்கான நமது இலக்கை நாம் பார்க்கும் குறிக்கோள் என்னவென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு தற்செயலான தன்மை இருக்கும்போது எதிர்பாராத உயர் மட்ட நேர்மறை உணர்வு ஏற்படும் போது மகிழ்ச்சி அல்லது ஆச்சரியம் ஏற்படுகிறது எனவே தேவை எழுச்சி மற்றும் தேவை திருப்தி எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது எனவே இந்த நேர்மறையான தாக்கம் மற்றும் எதிர்பாராத பாதிப்பு மகிழ்ச்சியை உருவாக்குகிறது அது எப்படி நடக்கிறது என்பதற்கான சில உதாரணங்களை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் மிக முக்கியமாக மன்றத்தில் கலந்துரையாடலுக்கான பணியாக நான் இப்போது உங்களைக் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எந்தவொரு சேவையின் அந்த தருணங்களைப் பற்றிய உங்கள் அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அது ஒரு சலவை சேவையாக இருக்கலாம் அது ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம் இது ஒரு திரைப்படமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் திரைப்படம் அல்லது திரையரங்கம் விவரிக்க இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் எனவே உயர் தொடர்பு சேவைகள் அல்லது நடுத்தர அளவிலான தொடர்பு சேவைகள் போன்ற சேவைகளைத் தேர்வுசெய்யவும் சேவைகளின் போது உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களைப் பற்றிய விஷயம் அது எப்படி நடந்தது என்பதைப் பற்றி நான் ஒன்று அல்லது இரண்டு பத்திகளை எழுதுகிறேன் மேலும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு சரியாக என்ன தருகிறது என்பதை விவரிக்க முயற்சிக்கிறேன் அந்த சேவை தொடு புள்ளியை மறக்கமுடியாததாக மாற்றியது எது அந்த குறிப்பிட்ட மகிழ்ச்சியான சேவை நாள் சேவை நிகழ்வைப் பற்றி நீங்கள் பேசும் போது நீங்கள் எவ்வாறு நினைவுகூருகிறீர்கள் மற்றும் என்ன உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன நீங்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டால் சில வடிவங்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் சேவை நிறுவனங்களின் செயல்திறனைப் பொறுத்தமட்டில் உங்கள் அனுபவ அனுபவங்களால் ஆதரிக்கப்படும் இணைப்பு உள்ளதா என்பதையும் நாங்கள் ஆராயலாம் எனவே சேவை நிறுவனங்களின் நிதிச் செயல்பாடு வணிகச் செயல்திறன் ஆகியவற்றுடன் வாடிக்கையாளர்களின் மனதில் மகிழ்ச்சித் திருப்திக்கு இடையே தொடர்பு இருக்கிறதா எனவே கடந்த இரண்டு அமர்வுகளில் சுருக்கமாக நுகர்வோரின் சேவை நுகர்வு முன் வாங்கும் நிலை சேவை சந்திப்பு நிலை மற்றும் சந்திப்புக்குப் பிந்தைய நிலை ஆகிய மூன்று நிலைகளைப் பார்த்தோம் உங்கள் முன் இருக்கும் சிறியது வாங்குவதற்கு முந்தைய நிலையின் தேவையைத் தூண்டுதல் தகவல் தேடல் மதிப்பீடு மற்றும் கொள்முதல் முடிவு போன்ற ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள முக்கிய படிகளைக் காட்டுகிறது நாங்கள் விவாதித்த வாடிக்கையாளர்களின் மனதில் உள்ள இடர் உணர்வை நிர்வகிப்பதற்கான அவசியத்தின் அபாய உணர்வு மற்றும் மேலாண்மை வாங்குவதற்கு முந்தைய நிலை தொடர்பாக நாங்கள் விவாதித்த சகிப்புத்தன்மை மண்டலம் சேவை கட்டத்தில் செயல்பாடுகள் சந்தைப்படுத்தல் மனிதவள மேலாண்மை விநியோகச் சங்கிலி மேலாண்மை ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்த நிறுவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சிறிய அமைப்பாக உண்மையின் தருணங்கள் மற்றும் சேவையைப் புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தைப் பற்றி பேசினோம் சேவை பற்றி நாம் முன்பு விவாதித்த மாதிரியை வழங்க அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் மேலும் தியேட்டரின் உருவகம் மற்றும் மிகவும் மாறுபட்ட சாத்தியக்கூறுகளில் தரப்படுத்தலின் சில நிலைகளை உருவாக்க பாத்திரங்கள் மற்றும் ஸ்கிரிப்ட்களின் முக்கியத்துவத்தை ஒரு தியேட்டராக சேவை செய்வது பற்றி நாங்கள் விவாதித்தோம் சேவை வழங்குநரில் நுகர்வோர் இடையே சேவை சந்திப்பின் போது பேசுபவர் ஏனெனில் இவர்கள் மக்களுக்கு நடக்கும் நிகழ்வுகள் இறுதியாக சந்திப்பிற்குப் பிந்தைய கட்டத்தில் வாடிக்கையாளர் சேவையின் மதிப்பீடு P மைனஸ் E என்கவுண்டருக்குப் பிந்தைய உணர்வை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நாம் இன்று விவாதித்தோம் எனவே சேவையின் தரம் மற்றும் உற்பத்தித்திறன் பற்றி பின்னர் விவாதிக்கும் போது இந்த P கழித்தல் E பற்றி விரிவாக விவாதிப்போம் எனவே கடந்த இரண்டு அமர்வுகள் சேவை களத்தில் நுகர்வோர் நடத்தையின் முக்கிய பரிமாணங்களாகவும் நல்ல சேவை பிராண்டுகளை உருவாக்கவும் வாடிக்கையாளர்களின் திருப்தியை உருவாக்கவும் இறுதியில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியை உருவாக்கவும் எங்களுக்கு முக்கியமான காரணிகளாகவும் காட்டப்பட்டுள்ளன எனவே எங்களின் இணைச் சந்தையாளர்களாக அதிகமான வாடிக்கையாளர்களைக் கொண்டுள்ளோம் அடுத்த அமர்வில் இந்த வாடிக்கையாளரை இணைச் சந்தையாளராக அல்லது வாடிக்கையாளராக எங்களின் வழக்கறிஞராக எப்படி ஒரு செயல்முறையின் மூலம் நாம் இப்போது மேலும் மேலும் ஒரு மிக முக்கியமான செயல்முறையாக அங்கீகரித்து வருகிறோம் என்பதைப் அடுத்த வாரம் பார்ப்போம்